இந்த கட்டமைப்பியலில் மற்றொரு முக்கியமான தொகுதி PWM தொகுதி இது குறித்து நாம் மும்முனை தொகுப்பில் விவாதிக்கவில்லை நாம் பொதுவாக ஒரு தளத்தின் திசையன் PWM முறையைப் பயன்படுத்துகிறோம் இது எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை உங்களுக்கு விவரிக்கிறேன் பெரும்பாலும் கட்டுப்பாட்டு லாஜிக் அதாவது dq மாற்றம் PWM PI கட்டுப்படுத்திகள் அனைத்தும் டிஜிட்டல் களத்தில் செயல்படுத்தப்படுகின்றன அவை மைக்ரோகண்ட்ரோலர்கள் மற்றும் டிஎஸ்பி செயலிகளில் நடைபெறும் எனவே இந்த டிஜிட்டல் களத்தில் நடைபெறும் தளத்தின் திசையன் PWM ஐப் புரிந்து கொள்ள முயற்சிப்பது மிக முக்கியம் பின்னர் op amps ஐ பயன்படுத்தி அனலாக் முறையில் செயல்படுத்த விரும்பினால் அவை குறித்தும் உங்களுடன் விவாதிக்க போகிறேன் எனவே இங்கே PWM இன் உள்ளீட்டிற்கு எங்களிடம் மூன்று உள்ளீடுகள் va ref vb ref vc ref உள்ளன இது எங்கள் தொடக்க புள்ளியாகும் எங்களிடம் மூன்று கட்ட குறிப்பு மின்னழுத்த சமிக்ஞைகள் உள்ளன மற்றும் வெளியீடு கேட் டிரைவிற்கான துடிப்பு அகல பண்பேற்றப்பட்ட சமிக்ஞைகளாக இருக்கும் இப்போது மூன்று கட்ட குறிப்பு சமிக்ஞைகளை உருவாக்குவோம் இவை va vb vc இவற்றை மிக எளிதாக இந்த வழியில் உருவாக்குகிறேன் இந்த va vb vc மூன்று கட்ட குறிப்பு சமிக்கைகள் துடிப்பு அகல மாடுலேட்டருக்கு உள்ளீடாக செல்கிறது பண்பேற்றத்தின் எல்லையை இப்போது குறிக்கிறேன் எனவே இது 100 பண்பேற்றமாக இருக்கும் முழு Vdc யும் DC பஸ்ஸுடன் ஒத்திருக்கும் இது போன்ற தீவிர பண்பேற்றம் வரம்பு வரியை நீட்டிக்கிறேன் மேலும் அந்த வரிகளை சுருக்கி எனக்கு இங்கு சிறிது இடம் உருவாக்குகிறேன் இப்போது இங்கே ஒரு செயல் இடைவெளி ஒன்றை வைத்திருக்கிறேன் இப்போது நமக்கு இதுதான் கேரியர் சமிக்ஞை இது இங்கு உள்ளது எனவே இது ஒரு முக்கோணம் ஆக உள்ளது மோட்டார் டிரைவ் என்றால் மூன்று கட்ட ஏசி சிக்னல்கள் 50 ஹெர்ட்ஸில் குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கும் ஆனால் அது தொகுப்பு இணைக்கப்பட்ட மாறுதிசையாக்கி ர்களுக்காக இருந்தால் 50 ஹெர்ட்ஸில் நிலை நிறுத்தப்படுகிறது இது ஏறக்குறைய 50 ஹெர்ட்ஸில் இருக்கும் ஆனால் நீங்கள் அதே தளத்தின் திசையன் PWM உருவாக்கத்திற்கு பயன்படுத்தலாம் நம்முடைய விவாதத்தை மோட்டார் டிரைவ்களுக்கு உபயோகிக்க அவை ஒரு மாறுபட்ட அதிர்வெண்ணைக் கொண்டிருக்கக்கூடும் ஆனால் இப்போது மின் தொகுப்பு அதிர்வெண் என்று மட்டும் கருதுங்கள் எனவே இந்த குறிப்பு கட்டங்கள் மற்றும் இங்கே நான் ஒரு முக்கோணத்தைக் கொண்டிருக்கிறேன் ஒரு சிறிய செயல் இடைவெளி ம் உள்ளது அங்கு முக்கோண கேரியர் உள்ளது நாம் அதை பெரிதாக்கி பின்னர் பார்ப்போம் இதன் மூலம் நாம் வரையப்பட்ட இந்த குறுகிய பட்டை அகலத்தில் என்ன இருக்கிறது என்பதைக் காணலாம் எனவே இது ஒரு முக்கோண கேரியரைக் கொண்டுள்ளது எனவே இந்த முறை இந்த நேரம் Ts ஒரு மாறுதல் அதிர்வெண் காலம் அல்லது கேரியர் அதிர்வெண் காலம் அதை TS என்று அழைப்போம் எனவே இந்த முக்கோண அலைவடிவத்தின் இந்த நேரியல் பகுதியில் இந்த நேரியல் மாற்றத்தின் காரணமாக மின்னழுத்தத்தை நேரமாக மாற்ற முடியும் இப்போது நாம் வெட்டும் புள்ளியைக் குறிப்போம் எனவே இப்போது அதிகபட்சமாக இருக்கும் C ஒரு குறுக்குவெட்டு புள்ளி உள்ளது va அலைவடிவத்திற்கு இங்கே ஒரு குறுக்குவெட்டு புள்ளி உள்ளது மற்றும் vb அலைவடிவத்திற்கு இங்கே ஒரு குறுக்குவெட்டு புள்ளி உள்ளது எனவே அதை நீட்டிப்போம் இதனால் இந்த மின்னழுத்தத்தை அது போன்ற நேர மாற்று ramp வளைவில் வெட்டுகிறது எனவே இந்த உயரம் va என்று சொல்லலாம் இந்த உயரம் vb உயரமாகவும் இந்த உயரம் vc ஆகவும் இருக்கும் மேலும் இது ஒரு நேரியல் உறவைப் பயன்படுத்தி ta என்பதை விகிதத்திற்கு சமமாக குறிப்பிடலாம் இந்த நேரியல் வளைவின் காரணமாக vdc என்பதை TS என்று முழு காலம் ஆக மாற்றலாம் எனவே TS by vdc பெருக்கல் va ஒரு மாற்று விகிதம் இது உங்களுக்கு va உடன் தொடர்புடைய நேரத்தை வழங்கும் அதேபோல் tb என்பது vb உடன் தொடர்புடைய நேரத்தைக் கொடுக்கும் பின்னர் tc என்பது TS vdc × vc என்பது vc உடன் தொடர்புடைய நேரத்தைக் கொடுக்கும் எனவே நீங்கள் அதைக் கீழே இருக்கும் போது இந்த நேரங்கள் tb ta மற்றும் tc ஆக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் சில சிறிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன அதை பின்னர் பார்க்கலாம் ஆனால் முக்கியமாக மின்னழுத்த வீச்சுகள் நேரங்களாக மாற்றப்படுகின்றன இதன் நேர அளவிலான TS vdc என்பது மாற்று விகிதமாக உள்ளது இப்போது இங்கே நேர அச்சு சமிக்ஞைகளை வரைகிறேன் இந்த abc இங்கு PWM இன் வெளியீடாக இருக்க வேண்டும் இப்போது நாம் இவ்வாறு செய்கிறோம் இது ஒரு ஒப்பீட்டு முறை இது ஒரு விதமான எண்ணி உடன் ஒப்பிடுகிறது இந்த வளைவு முக்கோணம் ஒரு நேர இயக்கி மேலேயும் கீழும் நகரும் எனவே மேலிருந்து கீழே என்னும் எண்ணி ஆகும் அதற்கு கீழே உள்ளதை உயர்ந்ததாக ஆக்குவோம் அதற்கு மேலே உள்ளது குறைவாகக் கொள்வோம் எனவே vb மிகக் குறைவானது என்று சொல்லலாம் எனவே இது இங்கே உயர்ந்ததாகவும் மற்ற இடங்களில் குறைவாகவும் இருக்கும் எனவே tmin tb என்பதையே tmin என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் அந்த நேரத்தில் பார்க்கும் vb குறைந்தபட்சம் மற்றும் vc அதிகபட்சம் எனவே ஒரு நடுத்தர மதிப்பு tmid எனவே இப்போது PWM அலைவடிவத்தை வரைவோம் எனவே b ஐப் பொறுத்தவரை இது இங்கே வெட்டுகிறது எனவே இது இங்கே அதிகமாகவும் மற்ற இடங்களிலும் குறைவாகவும் இருக்கும் எனவே a அந்த புள்ளி வரை அதிகமாக இருக்கும் மற்றும் c இங்கே இந்த வரி வரை இது அதிகமாக இருக்கும் எனவே நான் அவற்றை ஹாஷ் செய்கிறேன் எனவே இவை மேலும் நீட்டிக்கப்படலாம் ஏனென்றால் இந்த செயல் இடைவெளியில் பல முக்கோணங்கள் உள்ளன மேலும் நான் இங்கே வெட்டு புள்ளிகளையும் கீழே இவ்வாறு இணைக்கிறேன் எனவே இதில் கருப்பாக இருப்பது மற்றொரு Ts காலம் மற்றும் மூன்றாவது TS காலம் அவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கும் எனவே அது வெட்டும் புள்ளிகளைப் பொறுத்து இருப்பதை நீங்கள் காணலாம் இதனால் a கிடைக்கும் இது ஒரு பிரதிபலிக்கும் படம் ஏனெனில் இது மேல் கீழ் கவுண்டர் இது மேல் கணக்கிடவும் நேரியல் வளைவு மேலே நேரியல் வளைவு கீழே நேரியல் வளைவு மேலே அதே முறையில் தொடர்ந்து கணக்கீடு செல்கிறது பின்வருபவை முதலில் abc தீர்மானிக்கலாம் எனவே இது ஒரு பிரதிபலிக்கும் படம் போன்றது மேலும் c கட்டத்திற்கும் இது போன்ற ஒரு துடிப்பு அகலத்தைக் காண்பீர்கள் பின்னர் மீண்டும் தொடரலாம் இது தொடர்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது போன்ற இடைவெளி இல்லாமல் பகுதி இங்கே மீண்டும் மீண்டும் வருகிறது நான் அதை வெட்டுகிறேன் இந்த பகுதி இங்கே மீண்டும் மீண்டும் வரும் ஏனென்றால் இதுவும் எழுச்சி வளைவு நாம் இங்கே எழுச்சி வளைவை வரைந்துள்ளோம் மேலும் சி கட்டமும் அப்படித்தான் வருகிறது இதை நான் கருப்பு வண்ணம் ஆக்குகிறேன் இதனால் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உணர முடியும் நல்ல விஷயத்தைக் கவனியுங்கள் இது Ts காலம் இந்த காலம் Ts இந்த காலம் Ts ஆனால் மாற்றத்தை பொருத்தவரை மாறுதிசையாக்கி ர் எல்லையைத் தாண்டும்போது அதன் மாறுதல் நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே இது உயர்வாக உள்ளது இது உயர்ந்ததாக இருக்கிறது இது உயர்வாக உள்ளது எனவே கீழே இருந்தால் இங்கே ஒரு கீழ் சாய்வு இருக்கும் எனவே இது தொடர்ந்து உயரமாக இருக்கும் எனவே கேரியர் அதிர்வெண் இரு மடங்கு அதிகமாக இருந்தாலும் மாறுதல் காலம் சுவிட்சுகள் மாறுவது பாதி அதிர்வெண்ணில் உள்ளது எனவே நீங்கள் குறைவான நிலைமாற்ற இழப்புகளை பார்ப்பீர்கள் எனவே இது தள திசையன் PWM இன் ஒரு நன்மையாகும் எனவே இந்த வழியில் நாம் தள திசையன் PWM ஐ செயல்படுத்த முடியும் இது உண்மையில் அனலாக் செயலாக்கம் ஆக இருக்கும் ஒப்பிடு செய்ய பின்னர் ஒரு ஒப்பீட்டாளர் வழியாக அனுப்பலாம் ஆனால் டிஜிட்டல் முறையில் நாம் ஒப்பிட்டுப் பதிவேட்டில் மதிப்புகள் எண்களைக் கொடுக்க வேண்டும் அது இந்த எண்ணி அல்லது நேரம் இயக்கி உடன் ஒப்பிட்டு பின்னர் மதிப்பைப் பொறுத்து ஒரு இணைப்புவழியை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ செய்யும் எனவே எப்படி கணக்கிட்டு கொடுப்பது நாம் ta tb tc ஐ கணக்கிட்டுள்ளோம் அதை கவனியுங்கள் நான் இந்த மாறுதிசையாக்கி ஒன்றிய வரைகிறேன் மாறுதிசையாக்கியை இதுபோன்று திட்டமிட்டு அதில் இருந்து Vdc ஐ எடுப்பேன் இவை மாறுதிசையாக்கி ன் 3 கரங்கள் அவை கரம் a கரம் b மற்றும் கரம் c எனவே இதன் மைய புள்ளிகளில் இருந்து a b மற்றும் c சுமைக்குச் செல்லும் இப்போது நீங்கள் கவனித்தால் இந்த நேரத்தில் a அதிகமாக உள்ளது b அதிகமாக உள்ளது c அதிகமாக உள்ளது இது அதிகமாக உள்ளது இது அதிகமாக உள்ளது இது அதிகமாக உள்ளது இது அதிகமாக உள்ளது அனைத்தும் உயர்நிலையில் உயர் நிலையில் இணைக்கப்பட்டுள்ளன அதாவது தளத்தின் திசையன் 0 என இருக்கும் எனவே இது பூஜ்ஜிய நேரத்திற்கு ஒத்ததாக இருக்கும் மற்றொரு TS நேரத்தில் இது 0 0 0 ல் உள்ளது அதாவது சுவிட்சுகள் இணைக்கப்பட்டுள்ளன அனைத்து சுவிட்சுகளும் தாழ்வு நிலையில் இணைக்கப்பட்டுள்ளன a bc என்பது 0 0 0 ல் உள்ளது பின்னர் தளத்தின்திசையன் 0 ஆகும் எனவே இந்த நேரமும் இந்த நேரமும் அல்லது தளத்தின் திசையன் 0 ஆக இருக்கும் கால அளவுகளும் எனவே இது 0 என்று நான் சொல்லலாம் இதை நான் பாதி பாதியாக பிரிக்கிறேன் T0 2 மற்றும் இது T0 2 மற்றும் அதிகபட்சம் மதிப்பு கட்டம் முதல் நடுத்தர மதிப்பு வரை நாம் T1 என அழைக்கிறோம் மற்றும் நடுத்தர மதிப்பு கட்டத்தில் இருந்து குறைந்தபட்ச மதிப்பு கட்டம் வரை அதை T2 என்று அழைக்கிறோம் எனவே தளத்தின் திசையனில் நாம் பயன்படுத்தும் பிரிவாகும் இப்போது உங்களுக்கு ஒரு சிக்கலைக் குறிக்கிறேன் இதைப் பாருங்கள் இது abc கட்ட அலைவடிவம் ஏசி அலைவடிவங்கள் அவை ஏசி அலைவடிவங்கள் இங்கு 0 இது போன்றது எனவே 0 க்கு மேலே va vb vc நேர்மறையானது 0 கீழே va vb vc க்கு எதிர்மறையானது எனவே நான் இந்த சமன்பாட்டை நேரடியாக பயன்படுத்தும் போது ta Ts vdc × va tb Ts vdc × vb tc Ts vdc × vc TS நேர்மறை vdc நேர்மறை va சில நிபந்தனைகளின் கீழ் நேர்மறையாக இருக்கலாம் சில நிபந்தனைகளின் கீழ் எதிர்மறையாக இருக்கலாம் எனவே நீங்கள் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான ta இன் மதிப்புகளைப் பெறலாம் மற்றும் நேரக் களத்தில் எதிர்மறையான நேர மதிப்பைக் கொண்டிருப்பது அர்த்தத்தைத் தருவதில்லை எனவே நாம் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் மேலும் மைய புள்ளியை 0 ஆக எடுத்துள்ளோம் என்ற அர்த்தத்தில் இது ஒரு 0 இது மைனஸ் நேரம் என்று நாம் சொல்கிறோம் இது பிளஸ் நேரம் இன்று எங்களுக்குத் தெரியும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் 0 ஐ இந்த அச்சில் இந்த புள்ளிக்கு மாற்றுகிறோம் எனவே அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் ஒரு குறை நிரப்பீடு தருகிறோம் எனவே குறைந்தபட்ச மதிப்பைப் பயன்படுத்தி ஒரு குறை நிரப்பீடு செய்து அதை கீழே கொண்டு வருகிறோம் எனவே எனக்கு குறைந்தபட்ச மதிப்பு உள்ளது இது குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் இந்த பகுதி அணைப்புக்கு வெளியே உள்ளது என்று எனக்குத் தெரியும் அணைப்புக்கு வெளியே இந்த இரண்டு பகுதிகளும் T0 உடன் தொடர்புடைய நேரம் 0 தளத்தின் திசையன் நேரம் ஆகும் நாம் இது T0 மற்றும் இது T0 என்று பார்த்தோம் இது T0 உண்டான நேரம் இதுவும் T0 உடன் தொடர்புடைய நேரமாகும் அணைப்புக்கு வெளியே இவை இரண்டும் ஒன்றாக சேர்ந்து 0 தளத்தின் திசையன் நேரம் ஆகிறது எனவே இது T0 2 T0 2 என்று நாம் சொல்கிறோம் இது நாம் சொன்ன tmin ஆகும் எனவே இங்கே ஒன்று சேர்ந்து எதிர்மறையானது எனவே பெரும்பாலான நேரம் tmin எதிர்மறையாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் எங்கு செயல் இடைவெளி வெட்டினாலும் குறைந்தபட்ச நேரம் 0 ஐ விட குறைவாக இருக்கும் எனவே அது எதிர்மறையாக இருக்கும் எனவே இந்த முழுமையான மதிப்பு மற்றும் T0 2 ஐ சேர்க்கிறோம் சி இங்கு மாறும் மற்றும் 0 வரி இங்கே வரும் எனவே ta tb tc இன் ஒவ்வொரு கணக்கீட்டிற்கும் ஒரு குறை நிரப்பி சேர்க்கிறோம் குறை நிரப்பி மதிப்பு tmin T0 2 ஆக இருக்க வேண்டும் நான் மைனஸ் tmin வைப்பதற்கான காரணம் என்னவென்றால் tmin மதிப்பு எதிர்மறையானது கழித்தல் கழித்தல் பிளஸ் ஆகிவிடும் எனவே உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இப்போது நீங்கள் ஒப்பீட்டு பதிவேட்டில் வைக்க வேண்டிய உண்மையான மதிப்பு taon என்பது ta plus toffset ஆக இருக்கும் அனைத்தும் நேர்மறையாக இருக்கும் tbon என்பது tb plus toffset ஆக இருக்கும் மற்றும் tcon என்பது tc plus tcffset ஆக இருக்கும் எனவே இது உங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் அல்லது டிஎஸ்பியில் உள்ள உங்கள் நேர இயக்கியின் ஒப்பீட்டு பதிவேட்டில் அனுப்பப்படும் மதிப்பு ஆகும் எனவே நீங்கள் செயல்படுத்தும் வழிமுறையைப் பார்ப்போம் எனவே முதலில் ta tb tc ஐக் கணக்கிடுங்கள் எனவே உங்கள் PWM தொகுதிக்கான உள்ளீடாக நீங்கள் va vb vc ஐப் பெறுகிறீர்கள் இதைப் பயன்படுத்தி நீங்கள் ஒரு நிலையான TS மற்றும் vdc மற்றும் TS கேரியர் அதிர்வெண் ஆகியவற்றை வரையறுக்கலாம் நாம் விவாதித்த சமன்பாட்டின் படி ta tb tc ஐக் கணக்கிடுங்கள் அடுத்தது tmax ஐ ta tb tc களின் அதிகபட்சமாக கணக்கிடுகிறது பின்னர் tmin ஐக் கணக்கிடுங்கள் இது ta tb tc இன் குறைந்தபட்ச மதிப்பு மற்றும் நான்காவது புள்ளி t eff இது tmax tmin ஆகும் இது அடிப்படையில் அணைப்பு இருக்கும் பகுதி எனவே tmax tmin இந்த பகுதியாக இருக்கும் எனவே அணைப்புக்குள் உள்ள பகுதி பயனுள்ள நேரம் என்று அழைக்கப்படுகிறது அணைப்புக்கு வெளியே உள்ள பகுதி தளத்தின் திசையன் பூஜ்ஜியமாக இருக்கும் பகுதி அதாவது T0 நேரம் மற்றும் அதிகபட்ச மதிப்பிலிருந்து நடுத்தர மதிப்பு வரை இருக்கும் நேரம் T1 நடுத்தர மதிப்பிலிருந்து குறைந்த மதிப்பு வரை உள்ள நேரம் T2 எனவேஅவ்வாறு பெயரிடப்படுகின்றன அடுத்து T0 ஐ TS எனக் கணக்கிடுங்கள்இது கேரியர் மாறுதல் காலம் கழித்தல் t பயனுள்ள நேரம் என இருக்கும் பின்னர் t offset ஆனது tmin T0 2 ஆக கணக்கிடுகிறோம் பின்னர் இறுதியாக taon tbon tcon ஆகியவற்றை கணக்கிட்டு பின்னர் அதை மூன்று ஒப்பீட்டு பதிவேடுகளில் ஏற்றி 3 இணைப்பு வழிகளை உருவாக்கும் பின்னர் நேர இயக்கி எண்ணிக்கைகள் உடன் ஒப்பிட்டு நமக்கு அதிகரிக்கும் குறையும் வகையான இந்த மூன்று கட்ட PWM துடிப்புகளை உருவாக்க முடியும் எனவே இங்கே ஒவ்வொரு கரத்துக்கும் மேல் சுவிட்ச் மற்றும் கீழ் சுவிட்சுக்கு நீங்கள் ஒரு bar ஐ கொடுப்பீர்கள் நீங்கள் ஒரு bar ஐ கொடுக்கும்போது ஒரு தலைகீழ் a மற்ற சாதனத்திற்கு a என நீங்கள் கொடுப்பீர்கள் மறுபடியும் மற்றொன்று a இக்கு bar ஐ கொடுப்பீர்கள் இது வெறும் தலைகீழ் அல்ல இந்த மாற்றத்தில் நீங்கள் வெற்று நேரம் என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய காலத்தை உருவாக்குவீர்கள் அங்கு இரண்டும் சிறிது நேரம் முடக்கப்படும் ஏனெனில் இந்த நடைமுறை சுவிட்சுகளின் உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரத்தை வைத்து இருக்கும் எனவே அது வெற்று நேரம் அல்லது இறந்த நேரம் என்று ஆய்வறிக்கைகள் அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் தலைகீழ் செய்யும்போது நீங்கள் ஒரு நேரடி தலைகீழ் செய்யாமல் நிரப்பு சுவிட்சைக் கொடுங்கள் உங்கள் வழிமுறையில் ஒரு தாமத இயக்கத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் எனவே நீங்கள் தலைகீழாக மாறி பின்னர் அது உயர்ந்து தாமதப்படுத்தி மறுபடியும் உயரும் இதனால் உயர்வு நேரம் மற்றும் வீழ்ச்சி நேரம் கடந்து செல்லும் மேலும் ஒரு நீண்ட காலகட்டத்தில் நேரடி மின்னோட்டம் பாய்வது இருக்காது எனவே ஒரு சுற்றுக்கு சமிக்ஞைகள் நீங்கள் இந்த இரண்டு நிரப்பு சுவிட்சுகள் வைத்து கொடுக்கும்போது இறந்த நேரத்தைச் சேர்ப்பது என்று அழைக்கப்படுகிறது